எனவே இதுவரை நாம் என்ன செய்தோம் என்றால் ஒருங்கிணைந்த சமன்பாட்டை உருவாக்கியுள்ளோம் ஆனால் அவற்றை எவ்வாறு தீர்ப்பது என்பதை பார்க்கவில்லை இப்போது அதை எவ்வாறு தீர்ப்பது என்பதைப் பார்ப்போம் இதைத் தீர்ப்பது உண்மையில் குறைந்தபட்சம் இந்த விஷயத்தில் அவ்வளவு கடினம் அல்ல என்பதை நீங்கள் காண்பீர்கள் எனவே அது என்ன என்பதை பார்ப்போம் ஸ்லைடு நேரம் 0029 ஐப் பார்க்கவும் எனவே இதை மீண்டும் ஒரு முறை வரைவோம் எனவே இது எனது z x y ஆகும் எந்தவொரு சமன்பாட்டின் எந்தவொரு அமைப்பையும் போலவே அதைத் தீர்ப்பதற்கான முதல் திட்டத்தை தனித்தனியாக நீங்கள் காண்கிறீர்கள் எனவே இங்கேயும் இதைப் பின்பற்றுவோம் என்னுடைய மாறி y இன் rho ஆகும் எனவே நான் y அச்சில் தனித்தனியாக இருக்க வேண்டும் எனவே நான் என்ன செய்வேன் என்றால் இதை நான் சிறிய பகுதிகளாக பிரித்து ஒவ்வொரு பிரிவிலும் சிறிது அகலத்தைக் கொண்டிருக்கிறேன் எளிமையான நிலையான அகல கேப்பிடல் டெல்டாவை வைத்திருப்போம் அப்படித்தான் நான் அதை தனிப்படுத்தினேன் இப்போது நான் இங்கு வைத்திருந்த இந்த சார்ஜ் மேற்பரப்பில் இங்கே அமர்ந்திருக்கிறது இது ஒற்றை பரிமாண லைன் சார்ஜ் என நான் சொன்னேன்அது தெரியவில்லை எனவே நான் இப்போது செய்வது இது ஒரு சிறிய தந்திரம் இந்த அறியப்படாத செயல்பாடு இங்கே n செயல்பாடுகளின் கூட்டுத்தொகையாக எழுதுகிறேன் ஒவ்வொன்றையும் கோஏபிசிஎன்ட் மற்றும் செயல்பாட்டுடன் எழுதுகிறேன் எனவேஇங்கே இந்த என்ன நான் அதை இங்கே எழுதியுள்ளேன் இது ஒரு பல்ஸ் ஃபங்ஷன் என்று அழைக்கப்படுகிறது எனவே இந்த பல்ஸ் எப்படி இருக்கும் எனவே முதலில் கேப்பிடல் N பல்செஸ் வகைகள் உள்ளன இது1 nth பிரிவுக்குள் மற்றும் 0 எல்லா இடங்களிலும் இந்த பல்ஸ் வரையறையை நான் பயன்படுத்தினேன் எனவே நான் இதை குறித்தால் இது இது எனவே இந்த செயல்பாடு இங்கே 1 மற்றும் மற்ற இடங்களில் 0 ஆக உள்ளது எனவே எடுத்துக்காட்டாக இது உங்களுடையது என்று நாம் அழைக்கலாம் இப்போது நான் உங்களுக்கு பிளஸ் ஒன் காட்ட விரும்பினால் அது எப்படி இருக்கும் இந்த பல்ஸ் முந்தைய செயல்பாட்டுடன் ஒன்றுடன் ஒன்று சேருமா இல்லை அது வலப்புறமாக இருக்கும் எனவே இதை நான் இங்கே வரைந்தால் என்னை மன்னிக்கவும் எனவே இது ஆக இருக்கப்போகிறது எனவே நாம் என்ன செய்ய முயற்சிக்கிறோம் என்பது யோசனை தெளிவாக உள்ளது பல்ஸ் வகைகளின் அடிப்படையில் இந்த செயல்பாட்டை தோராயமாக மதிப்பிட முயற்சிக்கிறோம் எனவே எனக்கு இது போன்ற ஒரு செயல்பாடு இருந்ததா என்பது உங்களுக்குத் தெரியும் இது உண்மையான செயல்பாடு என்றால் இந்த செயல்பாட்டை ஒரு துல்லியமான தோராயமான தோராயமாக்க முயற்சிக்கிறேன் எனது செயல்பாட்டை நான் எப்படி தோராயமாக மதிப்பிடப் போகிறேன் என்று சொல்லப் போகிறேன் இது தோராயமாக ஆனால் அது என்னவென்றால் அது ஒரு கணிதத்தை எளிதாக்குகிறது பின்னர் இந்த விஷயங்களைப் பற்றி இன்னும் கொஞ்சம் அதிநவீனத்தைப் பெறுவது எப்படி என்று பார்ப்போம் எனவே இவை சரியான சொற்களாகும் இவை பேசிக்ஃபங்ஷன் என்று அழைக்கப்படுகின்றன எனவே ஒரு அடிப்படை செயல்பாட்டை நாங்கள் தேர்ந்தெடுத்துள்ளோம் அவை எளிய அடிப்படை பல்ஸ் செயல்பாடுகள் எனவே இதை rho க்கான பேசிக்ஃபங்ஷன்களாக அழைப்போம் இப்போது இந்த rho ஒரு செயல்பாடு நினைவில் வைத்துக் கொள்ள தெரியவில்லை இப்போது நான் ஒரு செயல்பாட்டைத் தீர்ப்பது கடினமான விஷயம் என்று சொல்கிறேன் என் வாழ்க்கையை கொஞ்சம் எளிமையாக்குகிறேன் இப்போது வேறு எதையாவது தீர்க்க அனுமதிக்கிறேன் எனவே நான் இங்கே rho விலிருந்து இந்த பையனுக்கு மாற்றும்போது எனக்கு தெரியாதது என்ன மாணவர்as அது சரி எனவே இவை இப்போது எனக்குத் தெரியாதவை எனவே தெரியவில்லை மற்றும் அவை செயல்பாடுகளா அல்லது வெறுமனே ஸ்கேலார்ஸ்களா மாணவர்ஸ்கேலார்ஸ் ஸ்கேலார்ஸ் எனவே இந்த அல்லது a எதை தீர்ப்பது உங்களுக்கு எளிதாகத் தெரிகிறது மாணவர்A ஒரு முழு செயல்பாட்டிற்கும் தீர்வு காண்பதை விட மிகவும் எளிதான ஒரு கொத்தான எண்ணிக்கையை நான் தீர்க்க வேண்டும் எனவே rho காக இந்த சமன்பாட்டை செருகி நான் இந்த முந்தைய மின்னழுத்த வெளிப்பாட்டை மற்றும் இந்த வெளிப்பாட்டை விளைவிக்கிறேன் எனவே இடது புறம் முதலில் 1 வோல்ட் ஆக இருந்தது எனவே எனது இடது புறத்தில் கிடைத்தது மீதமுள்ளவை முன்பு போலவே உள்ளன இப்போது இந்த சமன்பாட்டை நாம் தீர்ப்போம் என்று எப்படி முடிவு செய்கிறோம் என்பதற்குச் செல்வோம் எனவே இந்த சமன்பாட்டைத் தீர்க்க நாம் முன்பு செய்ததை நினைவில் வைத்திருந்தால் நீங்கள் அதை திரும்பிப் பாருங்கள் என்று நாங்கள் கூறினோம் அந்த புள்ளிகளைத் தேர்ந்தெடுப்போம் என்று நாங்கள் கூறியிருந்தோம் அங்கு எனக்கு பொடன்ஸியல் தெரியும் அந்த புள்ளிகளை கம்பியின் அச்சிலேயே தேர்வு செய்தேன் இங்கே n பிரிவுகள் உள்ளன எனவே நாம் என்ன செய்ய முடியும் எடுத்துக்காட்டாக இது உங்கள் y 1 இதை என்று இந்த தடவை இதை அழைக்க வேண்டாம் என்னிடம் Nகேப்பிடல் N பல்செஸ் வகைகள் உள்ளன அதாவது இங்கு Nகேப்பிடல் பிரிவுகள் உள்ளன மற்றும் எனது அறியப்படாத எண்ணிக்கை N N எனவே நாம் இப்பொழுது நம்முடைய கண்காணிப்பு புள்ளியைத் முறையாகத் தேர்ந்தெடுப்போம் எனவே இந்த ஒவ்வொரு n பிரிவுகளின் மையத்தையும் தேர்ந்தெடுப்போம் எனவே எடுத்துக்காட்டாக இது இந்த mth பிரிவை அழைப்போம் இதை என்று அழைப்போம் நான் செயல்பாட்டை மதிப்பிடும் இடத்தினை தேர்வு செய்து அதை மேட்சிங் பாயிண்ட் என்றும் அழைக்கிறேன் முன்னதாக y ப்ரைம்களை நாம் சௌர்ஸ் பாய்ண்ட்ஸ் என்று அழைக்கிறோம் ஏனென்றால் அங்குதான் சார்ஜ்களின் மூலங்கள் மற்றும் அச்சுடன் நான் தேர்ந்தெடுக்கும் இடம் உள்ளது அவற்றை மேட்சிங் பாயிண்ட் என்று அழைத்தேன் எனவே இந்த இடத்தில் என்ன நடக்கும் என்றால் முதலில் இந்த ஒருங்கிணைப்பை இங்கே திறப்போம் எனவே முதலில் இருக்கும் இந்த ஒருங்கிணைப்பு முதல் வெளிப்பாடு 0 விலிருந்து வரை செல்லும் ஏனென்றால் முதல் வெளிப்பாடாக இருக்கும் மற்றும் முதல் பல்ஸ் முதல் பிரிவில் மட்டும் பூஜ்ஜியம் அல்ல மற்றும் எல்லா இடங்களிலும் 0 ஆகும் எனவே ஒருங்கிணைப்பின் இந்த வரம்புகளில் அது 0 விலிருந்து மாறும்அந்த பகுதிக்கு முதல் பகுதியான இங்கு என்ன நடக்கிறது எனவே என்னிடம் ஒரு மற்றும் இங்கே இரண்டு வாதங்கள் என்னிடம் இருக்கும் எனவே முதலில் ஒன்று என்னிடம் இருக்கும் எனவே நாம் செய்யலாம் எந்த பிரச்சனையும் சரியில்லை என்று சொல்லலாம் நான் இங்கே சில புள்ளிகளைத் தேர்ந்தெடுத்தேன் எனவே இங்கே எனது ஒருங்கிணைப்பின் வரம்பு மாறுபாடு இதுவே முதல் வெளிப்பாடாக இருந்தது இரண்டாவது வெளிப்பாடு இப்போது நீங்கள் டெல்டாவில் இருந்து டெல்டா2 வை பார்க்கலாம் ஏனென்றால் அதனால்தான் இரண்டாவது பல்ஸ் பூஜ்ஜியமற்ற இதுபோன்ற N வெளிப்பாடுகள் என்னிடம் இருக்கும் எனவே இந்த இறுதி வெளிப்பாடு கொண்டிருக்கும் இது லிருந்து நீளத்தின் மொத்த நீளம் வரையில் இருக்கும் மேலும் எனவே நாங்கள் செய்ததைச் சுருக்கமாக விரிவுபடுத்தினோம் இந்த ஒருங்கிணைப்பு நிச்சயமாக வேறுபட்டதாக இருக்கப் போகிறதுஉள்ளே இருக்கும் செயல்பாடு ஒரே மாதிரி இருந்தாலும் இந்த ஒருங்கிணைப்பு மற்றும் இந்த ஒருங்கிணைப்பு ஒரே மாதிரியாக இருக்கப் போவதில்லை ஒருங்கிணைப்பின் வரம்புகள் வேறுபட்டிருப்பதால் ஒருங்கிணைப்பு வேறுபட்டதாக இருக்கும் எனவே பல்ஸ் அடிப்படையிலான செயல்பாடுகளைத் தேர்ந்தெடுப்பதன் மூலம் டிஸ்கிரிட்டிஸேஸன் யோசனையுடன் தொடங்கி விரிவாக்கத்தைத் திறக்கிறோம்நமக்கு என்ன கிடைத்தது நமக்கு ஒரு சமன்பாடு உள்ளது அதில் N மாறிகள் உள்ளது மற்றும் இந்த N மாறிகள் வரை அனைத்து வழிகளிலும் எனவே இந்த செயல்முறை எங்கே போகிறது என்பதை நீங்கள் இங்கே காணலாம் மேட்சிங் பாயிண்ட் யை பொதுவானதாக வைத்திருக்கிறேன் எனவே இதை பொதுவானதாக வைத்திருப்பது நமக்கு ஒரு திட்டத்தை அளித்துள்ளது எனவே உங்களுக்கு அங்கிருக்கும் n தெரியாது எனக்கு n சமன்பாடுகள் தேவை எனவே நாங்கள் என்ன செய்வோம் என்றால் மேட்சிங் பாயிண்ட் அனைத்து புள்ளிகளுக்கும் இந்த செயல்முறையைத் தொடருவோம் எனவே எந்த மேட்சிங் பாயிண்ட்களை நாங்கள் தேர்வு செய்வோம் இந்த ஒவ்வொரு n பிரிவுகளின் மையமாக y ஐ தேர்வு செய்வோம் N பிரிவுகள் இருப்பதால் ஒவ்வொரு பிரிவிலும் ஒரு மையம் உள்ளது வரை எனவே முன்பு போலவே முதல் சமன்பாடு நான் இன்டெக்ரால் 0 முதல் இந்த விஷயத்திற்கு பெறுவேன்மேலும் என்னிடம் அவர்கள் இனி இதுவாக இருக்க மாட்டார்கள் ஏனென்றால் நான் அதை g ஆல் மாற்றியுள்ளேன் இது ஆக இருக்கும் அந்த பிரிவில் g இன் மதிப்பை 1 ஆக மாற்றியுள்ளேன் இறுதியாக நான் ஐ L க்கு போகும் எல்லா வழிகளிலும் வைத்து இருப்பேன் மேலும் மேட்சிங் பாயிண்ட்ஒவ்வொரு புள்ளிகளுக்கும் மீண்டும் செய்வேன் இறுதிப் மேட்சிங் பாயிண்ட் மிகவும் முடிவில் இருக்கும் எனவே இறுதியில் எனக்கு என்ன கிடைக்கும் எனவே மீண்டும் முதல் வெளிப்பாடு 1 0 லிருந்து முக்கோணம் அல்லது டெல்டா முதல் வெளிப்பாடு மற்றும் இறுதியாக கடைசி வெளிப்பாடு எனவே இப்போது நமக்கு N சமன்பாடு கிடைத்துவிட்டது N மாறிகள் நாம் தீர்க்கக்கூடிய ஒன்று போல் தெரிகிறது எனவே நீங்கள் இதை வலது புறத்தில் உள்ள இவர்களை எல்லாம் மன்னிக்கவும் இடது புறத்தில் முறையாகச் செய்தால் ஒரு நெடுவரிசை வெக்டர் ஆக மாற்றலாம் எனவே நான் இவர்களை எல்லாம் அழைத்துச் சென்று ஒரு நெடுவரிசை வெக்டர் b இல் வைக்கலாம் இந்த சமன்பாடுகள் அனைத்திற்கும் ஒரு சரத்தில் n வரை ஒரு a1a 2a3 மாறிகள் இருப்பதைக் காணலாம் எனவே ஒரு நெடுவரிசை வெக்டர் குறைந்தபட்சம் ஒரு வரிசை வெக்டர் உற்பத்தியின் தயாரிப்பு என்னவென்று தெரிகிறது எனவே நெடுவரிசை வெக்டர் என்னவாக இருக்க வேண்டும் மாணவர்N cross N நெடுவரிசை வெக்டர் ஆக இருக்கும் மாணவர்as a இன் நெடுவரிசை வெக்டர் ஆக இருக்கும் எனவே என்னால் இங்கே ஒரு நெடுவரிசை வெக்டர் பார்க்க முடியும் எனவே அது லிருந்து வரை இருக்கும் இதன் முதல் வரிசையில் இந்த வெளிப்பாடுகள் இந்த ஒருங்கிணைந்த இந்த ஒருங்கிணைந்த அனைத்தையும் சரியாகக் கொண்டிருக்கும் இதற்கு ஒரு முறை உள்ளது எனவே இதேபோல் நான் அடுத்த வரிசையில் செல்லும்போது இது இன்னொரு mth வரிசையாகும் எனவே இவை அனைத்தையும் ஒரு மேட்ரிக்ஸில் இணைக்கலாம் மற்றும் இந்த மேட்ரிக்ஸின் அளவு மாணவர்N cross இந்த மற்றும் இங்கே இருக்கும் இந்த b கூட எனவே இதை நான் மீண்டும் எழுதியுள்ளேன் Ax b க்கு சமம் என்று சொல்லலாம் அங்கு x அறியப்படாத வெக்டர் ஆகும் எனவே இது அனைத்து ஒருங்கிணைந்த சமன்பாடுகளுக்கும் நாம் பின்பற்றும் அணுகுமுறையை எப்படியாவது Ax பெறுவது b க்கு சமம் அங்கு A மற்றும் b ஆகியவை x க்கு தீர்வு என்று அறியப்படுகின்றன இந்த விஷயத்தில் x தெரியவில்லை இந்த மேட்ரிக்ஸின் m n உறுப்பு என்ன என்பதற்கு மிக நல்ல பொது முறை உருவாகி வருவதை நீங்கள் காணலாம் எனவே mth மேட்சிங் பாயிண்ட் இடத்திலிருந்து m வருகிறது எனவே mth என்பது வரிசை அல்லது நெடுவரிசைக்கு ஒத்த மேட்சிங் பாயிண்ட்ஆகும் இது ஒரு குறிப்பிட்ட சமன்பாடு அல்லது ஒரு குறிப்பிட்ட நெடுவரிசையுடன் மேட்சிங் பாயிண்ட் ஒத்துப்போகிறது மாணவர்சமன்பாடு சமன்பாடு சரிதானே அதனால் அது வரிசை எண் அதனால்தான் அது எனவே இது மேட்சிங் பாயிண்ட் லிருந்து வருவதைப் போன்றது மேலும் இங்கே இந்த n இங்கிருந்து வலதுபுறம் செல்கிறது என்று கூறுகிறது எனவே அது எனக்கு மூல புள்ளியை சொல்கிறது எனவே உங்கள் மேட்சிங் பாயிண்ட்இங்கே முடிவடைகிறது உங்கள் மூல புள்ளி இங்கேயே முடிவடைகிறது நீங்கள் பல்ஸ் தவிர வேறு வகையான செயல்பாடுகளைச் செய்தால் நான் அதை இங்கு g ஐ பொதுவாக வைத்திருக்கிறேன் எனவே எனக்கு ஒரு மேட்ரிக்ஸ் உறுப்பு கிடைத்துள்ளது அதை நான் இங்கு எழுதவில்லை ஆனால் இந்த விஷயத்தில் bm என்றால் என்ன அற்பமானதா வெக்டர் b mth கூறுகள் மாணவர் சரிதானே இது மற்ற சிக்கல்களில் மிகவும் எளிமையானதாக மாறியது இது மிகவும் எளிமையானதாக இருக்காது எனவே இந்த வகையான சமன்பாட்டின் முறைக்கு நாங்கள் எவ்வாறு வந்தோம் என்ற விளக்கத்தை நிறைவு செய்கிறது அதனால் உங்கள் சிக்கலை நீங்கள் தனித்தனியாக எடுத்துக் கொண்டீர்கள் இது அடிப்படை செயல்பாடுகளின் தொகுப்பைத் தேர்ந்தெடுத்தது உங்கள் ஒருங்கிணைந்த சமன்பாட்டை விரிவாக்குவதை எளிமையாக்க அந்த அடிப்படை செயல்பாடுகளைப் பயன்படுத்தி அதை ஒரு தனித்துவமான சமன்பாடுகளாக மாற்றவும் இது இறுதியாக உங்களுக்கு ஒரு லீனியர் சமன்பாடுகளைக் கொடுத்தது நாங்கள் அதைத் தீர்த்தோம் எனவே இதை நீங்கள் நிறைய கேள்விகளைக் கேட்கலாம் முதல் கேள்வியாக இருக்கும் n ஐ தேர்வு செய்வது என்று எங்களுக்கு எப்படி தெரியும் நான் 2 3 4 க்கு சமமான n ஐ தேர்வு செய்ய வேண்டுமா நாம் என்ன செய்ய வேண்டும் மாணவர் திரும்ப சொல் மாணவர்முடிந்தவரை பெரியது முடிந்தவரை பெரியது எனவே பெரிய n நீங்கள் உள்ளுணர்வாக சிறந்ததைக் காணலாம் நீங்கள் செலுத்தும் விலையின் உண்மையான செயல்பாட்டை rho தோராயமாக மதிப்பிட முடியும் மாணவர்உயர்ந்தது அதிக கணக்கீட்டு நேரம் இது n க்கு ஒரு வெளிப்படையான வர்த்தகமாகும் இங்கே நீங்கள் பார்க்கும் இந்த வெளிப்பாடு மேட்ரிக்ஸ் உறுப்பை மதிப்பிடுவதற்கு உங்கள் காஸ் லெஜெண்ட்ரே குவாட்ரேச்சர் விதிகள் அல்லது வேறு எந்த குவாட்ரேச்சர் விதிகளையும் நீங்கள் பயன்படுத்தலாம் எனவே இந்த சிக்கலில் இது மிகச் சிறிய பொம்மை பிரச்சினை எனவே நீங்கள் ஒரு திறனற்ற குவாட்ரேச்சர் விதியைத் தேர்வுசெய்தாலும் அது மிகவும் பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் கற்பனை செய்யலாம் பின்னர் நிஜ வாழ்க்கை அமைப்புகள் ஒரு விமானத்தின் ரேடார் குறுக்குவெட்டைக் கணக்கிடுகிறீர்கள் என்று சொல்லலாம் நீங்கள் ஒரு லட்சம் கூறுகளுக்கு அருகில் இருப்பீர்கள் ஒரு லட்சம் கூறுகளுக்கு இந்த ஒருங்கிணைப்பை மதிப்பீடு செய்ய முயற்சிக்கிறீர்கள் என்றால் உங்கள் குவாட்ரேச்சர் விதியில் நீங்கள் தேர்வு செய்யும் புள்ளிகளின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் புள்ளிகளின் எண்ணிக்கை செயல்பாட்டு மதிப்பீடுகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் இதை நான் 1 லட்சம் முறை அல்லது அதிக எண்ணிக்கையிலான மில்லியன் முறை செய்ய வேண்டுமானால் என்ன நடக்கும் என்று உங்களுக்குத் தெரியுமா a x ஐ உருவாக்கும் மேட்ரிக்ஸ் கூறுகளை மதிப்பீடு செய்வதற்கான உங்கள் செலவு b க்கு சமம் என்று வெளிவரப் போகிறது எனவே அதனால்தான் நீங்கள் விரும்பிய துல்லியத்திற்கு இதை ஒரு m n வழங்குவதற்கு முடிந்தவரை திறமை தேவை எனவே அது மேட்ரிக்ஸை உருவாக்குவதற்கான செலவு ஆகும் பின்னர் இரண்டாவது செலவு ஆகும் Student மாணவர் a x ஐ தீர்ப்பது b க்கு சமம் எனவே இது நியூமெரிக்கல் லீனியர் அல்ஜிப்ராமற்றொரு பாடத்திட்டத்தை உள்ளடக்கியது ax b க்கு சமம் என்பதை தீர்ப்பதற்கு இரண்டு வழிகள் உள்ளன ஒன்று நீங்கள் அனைவரும் உயர்நிலைப் பள்ளியில் படித்த நேரடி முறை என்று அழைக்கப்படும் காஸியன் எலிமினேஷன் முறை MATLAB சின்டக்ஸ் மிகவும் எளிமையான a ஸ்லாஷ் bஸ்லாஷ் இப்படித்தான் நாம் ஒரு தீர்வை அடைகிறோம் என்பது உங்களுக்குத் தெரியும் இரண்டாவது மறைமுக முறைகள் என்று அழைக்கப்படுகின்றன எனவே மறைமுக முறைகள் செயல்பாட்டு முறைகள் எனவே கான்ஜுகேட் க்ராடிஎன்ட் முறை என்று ஒன்று உள்ளது இந்தச் சொற்களைக் கேட்டால் முழு குடும்பமும் செயல்பாட்டு முறைகள் உள்ளன அவை தீர்க்கும் இது ஒரு ஷாட்டில் உங்களுக்கு பதில் அளிக்காது நாங்கள் சில யூகங்களுடன் தொடங்கி யூகத்தைக் கண்டுபிடிப்போம் எனவே சிக்கல் அளவு மிகப் பெரியதாக இருந்தால் நீங்கள் செயல்பாட்டு முறைகளை நாட வேண்டும் அதை நாடும்போது நிச்சயமாக இந்த விஷயங்களைப் பற்றிய கூடுதல் தகவல்களை நான் தருகிறேன் MATLAB பிலும் இந்த விஷயங்கள் உள்ளன எனவே அதாவது ax தீர்க்கும் வழிகள் b க்கு சமம் ஆனால் நீங்கள் எப்படி தேர்வு செய்தீர்கள் என்று நான் உங்களிடம் கேட்ட முதல் கேள்விக்கு வருவோம் எனவே நீங்கள் பழமைவாதமாக சில சிறிய n ஐத் தேர்வுசெய்து பின்னர் n ஐ பெரியதாகவும்மேலும் பெரியதாகவும் மாற்றத் தொடங்கலாம் எனவே என்னிடம் சில வரைபடங்கள் உள்ளன எனவே முதலாவது N என்பது 5 க்கு சமம் மற்றும் குறிக்கப்படுவது உங்கள் rho ஆகும் இதன் செயல்பாடாக எனது y அச்சு உள்ளது எனவே எனது அளவு என்னவாக இருக்கும் என்பதற்கான 5 பிரிவுகளை நான் தேர்ந்தெடுத்தேன் நான் அதைத் தீர்க்கிறேன் அதற்கான தீர்வைப் பெறுகிறேன் சார்ஜ் அடர்த்தி இதுதான் இது போல்தான் தோன்றும் உள்ளுணர்வாக இது சார்ஜ் இறுதியில் முடிவடையும் என்று அர்த்தமுள்ளதாக இருக்கிறது நிச்சயமாக மையத்தில் அது 0 இல்லை அது 0 க்குச் செல்லவில்லை ஏனென்றால் அங்கே ஒரு சார்ஜ் இருக்கும் பாடத்தின் தொடக்கத்தில் நீங்கள் சொன்னது போலவே அது ஒருவித இகியூலிப்ரியதில் இருக்கும் அது சக்திகள் சமநிலையில் இருக்கும் இடத்தில் நிறுவப்படும் எனவே இதனால்தான் N 5 க்கு சமம் மேலும் n க்கு 20 க்கு சமமாக சென்றபோது என்ன நடந்தது தீர்வு இப்போது கொஞ்சம் மென்மையாகத் தொடங்குகிறது என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் இங்கே பெரிய தாவல்கள் இருந்தன இப்போது இன்னும் ஒரு பெரிய தாவல்கள் இங்கே உள்ளன ஆனால் இந்த தாவல்கள் இப்போது சிறியதாக உள்ளன எனவே என்னால் செயல்பாட்டை சிறப்பாக மதிப்பிட முடிகிறது இந்த N இருபதுக்கு சமம் இதைத் தீர்க்க ஒரு நொடியின் ஒரு பகுதியை எடுத்துக்கொள்வோம் எனவே நான் n ஐ எவ்வாறு தேர்வு செய்வது என்று ஒரு கேள்வி வருகிறது எனவே அதைச் செய்வதற்கான ஒரு பிரபலமான வழி என்னவென்றால் நீங்கள் தீர்மானம் N இல் கிடைத்த உங்கள் தீர்வைச் சொல்லலாம் இப்போது நான் N இலிருந்து அதிகரிக்கிறேன் என்று சொல்லலாம் நான் ஒரு பெரிய எண்ணிக்கையிலான M க்குச் செல்கிறேன் அங்கு M N ஐ விட பெரியது ரிளேடிவ் மாற்றத்தை என்னால் கண்டுபிடிக்க முடியும் எனவே இந்த x இரண்டிற்கும் உள்ள வித்தியாசம் ஆற்றலில் எவ்வளவு வித்தியாசம் உள்ளது என்பதை அறிய இந்த வெக்டர் விதிமுறையை நான் பயன்படுத்த முடியும் எடுத்துக்காட்டாக குறிப்பிடும் தீர்வோடு ஒப்பிடும்போது நான் என்ன கண்டுபிடிக்க முடியும் எனவே இவைகளை நான் விதிமுறை என்று சொல்லும்போது வேறு வழியின் இரண்டு விதிமுறைகளையும் எடுத்துக்கொள்கிறேன் மாணவர் எனவே x n எனவே x n என்பது N பிரிவுகளைத் தேர்ந்தெடுக்கும்போது பெறப்பட்ட தீர்வு மற்றும் x m ஆகையால் தேர்ந்தெடுக்கப்பட்டN விட m கொண்ட தீர்வு பெரியது இப்போது நான் இங்கு சொல்லக்கூடிய இந்த மாற்றமானது சில எப்சிலன் என்று சொல்வதை விட குறைவாக இருக்க வேண்டும் இந்த எப்சிலன் உங்களுக்கு 0 1 அல்லது 0 1 தெரியும் என்பது உங்களுக்குத் தெரியும் எனவே உங்கள் தேவையைப் பொறுத்து 1 சதவிகிதம் 5 சதவிகிதம் என்பதற்குள் எனது தீர்வு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் அல்லது ஒன்றிணைய வேண்டும் என்று நீங்கள் கூறலாம் நீங்கள் கண்டுபிடிப்பது என்னவென்றால் நீங்கள் N ஐ மேலும் மேலும் அதிகரிக்கத் தொடங்குகிறீர்கள் ஒரு கட்டத்தில் உங்கள் கணக்கீட்டு செலவு மிகப் பெரியதாகிறது ஆனால் தீர்வில் உங்கள் முன்னேற்றம் மிகக் குறைவாகிறது எனவே உங்கள் புள்ளியை தாண்டுகிறீர்கள் என்றால் நீங்கள் குறைந்த வருமானத்தை பெறுகிறீர்கள் என்று அர்த்தம் எனவே அந்த நேரத்தில் நீங்கள் நிறுத்த வேண்டும் எனவே முறையான வழி என்னவென்றால் தீர்வின் ஒப்பீட்டு மாற்றத்திற்கான சோதனை போன்ற ஒன்றை உங்கள் தீர்வினுள் செயல்படுத்துவதும் இந்த வாசல் பூர்த்தி செய்யப்பட்டதும் நிறுத்துவதும் தீர்வு ஒன்றிணைந்திருப்பதை நீங்கள் உறுதியாக நம்பலாம் எனவே இந்த செயல்முறைக்கான வெளிப்பாடு நியூமறிகள் கன்வர்ஜன்ஸ் என்று அழைக்கப்படுகிறது சமன்பாடுகளின் முறைகளைத் தீர்ப்பதில் இந்த பாடம் முழுவதும் நாம் பயன்படுத்தும் முக்கிய உத்தி இதுதான் நன்றாக இருக்கிறதா எனவே இது துல்லியத்தன்மையை அதிகரிப்பதற்கானN அதிகரிப்பதற்கான ஒரு வழியாகும் நான் பெற்றுள்ள தீர்வைப் பார்த்து துல்லியத்தை மேம்படுத்துவது பற்றி நான் n சிறியதாக வைத்திருக்கக்கூடிய இன்னும் துல்லியமான தீர்வைப் பெற வேறு சில புத்திசாலித்தனமான வழியைப் பற்றி நீங்கள் சிந்திக்க முடியுமா மாணவர்அடிப்படை செயல்பாடு அடிப்படை செயல்பாடு இன்னும் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக தேர்ந்தெடுக்கப்படலாம் இங்கே என் அடிப்படை செயல்பாடுகள் பல்செஸ் வகைகள் எனவே பல்செஸ் வகைகளின் தொகுப்பால் எனது மென்மையான செயல்பாட்டை தோராயமாக மதிப்பிட வேண்டிய கட்டாயம் எனக்கு ஏற்பட்டது அதனால்தான் எனக்கு அதிக எண்ணிக்கையிலான பல்செஸ் வகைகள் தேவை